ஆர்தோகிராபிக் ப்ரொஜெக்ஷன் I பகுதி 5 அனைவருக்கும் வணக்கம் NPTEL லின் இன்ஜினியரிங் டிராயிங் மற்றும் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் இணையவழி படிப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் தொகுதி 3 விரிவுரை 25 ல் ஆர்த்தோகிராபிக் ப்ரோஜெக்சனில் இருக்கிறோம் முந்தைய வகுப்புகளில் நாம் செங்குத்துயர சமதளப் பரப்பு என்றால் என்ன கிடைமட்ட சமதளப்பரப்பு என்றால் என்ன வடிவ சமதளப்பரப்பு என்றால் என்ன போன்றவற்றை புரிந்து கொள்ள முயற்சித்தோம் மேலும் எவ்வாறு ஒரு வடிவம் முதல் குவாட்ரண்ட்டில் அதன் ப்ரொஜெக்ஷன்கள் அமைகிறது என்றும் அதே போல மூன்றாவது குவாட்ரண்ட்டில் எவ்வாறு ப்ரொஜெக்ஷன்கள் அமைகின்றன என்றும் நாம் பார்த்து இருக்கிறோம் அவ்வாறு பார்க்கும் போது நாம் பல்வேறு வியூக்களுக்கு வெர்டிகள் பிளேன் ப்ரொஜெக்ஷன் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் ப்ரொஜெக்ஷன்களை உருவாக்க முயற்சித்தோம் மேலும் உருளை வடிவ அமைப்புகளைப் பற்றியும் புரிந்து கொள்ள முயற்சித்து அவற்றிற்கான வியூக்களை உருவாக்கினோம் இன்றைய வகுப்பில் ஒரேயொரு வியூ மட்டுமே கொண்ட சில வடிவங்களை பார்க்கப்போகிறோம் ஒரே ஒரு வியூவில் இவை பற்றிய விவரங்கள் கிடைத்துவிடும் எடுத்துக்காட்டாக மெல்லிய தட்டையான பாகங்கள் எந்திரவியல்துறை சார்ந்த பாகங்கள் எவ்வாறான வடிவத்தில் அமைந்திருக்கும் என்பதைப் பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக கேஸ்கட் உலோகத் தகடுகள் மற்றும் இவை போன்ற மற்ற பாகங்கள் அனைத்தும் மெல்லிய தட்டையான பாகங்கள் என்பவற்றுள் அடங்கிவிடும் மேலும் உருளை வடிவங்களில் அதன் நீளம் மற்றும் விட்டம் மட்டுமே குறிப்பிடும்படியாக அமைந்துள்ள பாகங்களையும் இவைகளோடு சேர்த்துக்கொள்ளலாம் இவைகளை ஏதாவது ஒரு வியூவில் உள்ள விவரங்களை மட்டுமே கொண்டு நாம் வரைந்து விடலாம் இனி இந்த கேஸ்கட் அமைப்பை பார்க்கலாம் இந்த உலோக பாகம் அதன் வடிவத்தைப் பொறுத்த அளவில் மிகச் சிறிய அளவுகளை கொண்டுள்ளது அதாவது இதன் தடிமன் மிக குறைவாக உள்ளது எனினும் இதன் மேற்புறம் குறிப்பிடத்தக்க வடிவங்களை கொண்டுள்ளது இதில் வட்ட வடிவ துளைகுறுகலாக ஒடுங்கி செல்லும் நேர்த்தியான முனைகள் மற்றும் வட்ட வடிவம் இதில் போல்ட் நட் கொண்டு கேஸ்கட் நகராமல் இறுக்கிப் பிடிக்கும் வகையில் அமைந்துள்ளது மேலும் இதில் வெட்டி எடுக்கப்பட்ட பகுதி போன்ற அமைப்பும் உள்ளது இந்த வட்ட வடிவ துளையில் ஒரு போல்ட் மூலம் இறுக்கிப் பிடிக்கும் அமைப்பாக இருக்கலாம் இந்த பெரிய வட்ட வடிவத்தில் இருந்து வரும் இன்லட் பைப் வழியாக வாயு வெளியேறிக் கொண்டிருக்கிறது மேலும் இந்த வெட்டி எடுக்கப்பட்ட பகுதி போன்ற அமைப்பில் மற்றொரு வாஷர் கொண்டு இதனை முன்னும் பின்னும் நகர்வு செய்து பொருத்த ஏதுவாக வைத்துக் கொள்ளலாம் இது போன்ற பாகங்கள் எந்திரவியல் துறையில் அமைந்துள்ளன இனி இந்த கேஸ்கேட்டிற்கான பல்வேறு வியூக்களை இப்பொழுது பார்க்கலாம் இங்கு நீங்கள் காணும் இதனை மெயின் வியூ அதாவது ப்ரெண்ட் வியூ என்று எடுத்துக் கொண்டால்முதல் குவாட்ரண்ட்படி நமக்கு ப்ரெண்ட் வியூ டாப் வியூ மற்றும் சைட் வியூ அமைந்திருக்கும் அதில் இடப்பக்கத்தில் இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு வியூ இந்தப் புறமும் வலப் பக்கத்தில் இருந்து பார்க்கும் பொழுது வியூ மற்றொரு புறமும் அமைந்திருக்கும் ஒருவேளை நாம் கிளாஸ் பாக்ஸ் மெத்தட் முறைப்படி உருவாக்கினால் கிடைக்கப்பெறும் வியூ ப்ரெண்ட் வியூ டாப் வியூ மற்றும் சைட் வியூ இங்குள்ளவை போல் கிடைக்கும் இனி இதற்கு கிளாஸ் பாஸ் முறையை பயன்படுத்தலாம் இப்பொழுது எந்த திசையில் இருந்து ப்ரெண்ட் வியூ என்று எடுத்துக் கொண்டால்வடிவத்தில் உள்ள குறுகலான முனைகள் மற்றும் வளைகோடுகள் இந்த வியூவில் நேர் கோடுகளாக தெரியும் பாகத்தின் தடிமனை பொருத்தவரை இவை ஒரு செவ்வக பகுதி போல் இருக்கும் இதனை கிளாஸ் பாக்ஸ் முறையில் டாப் வியூ வரையும் பொழுது வடிவத்தின் கோடுகள் இவ்வாறாக செல்லும் மேலும் இதன் சிறிய வட்ட வடிவம் மற்றொரு பெரிய வட்ட வடிவங்கள் துளையாக அமைந்துள்ளதால் இவற்றின் மைய அச்சினை குறிக்க நீளமான கோடு சிறிய கோடு என்று மாறி மாறி அமைந்துள்ள டேஸ் டாட் கோடுகள் கொண்டு இங்கு உள்ளவாறு குறிக்கிறோம் இங்கு காண்பது போல் இந்த வடிவத்திற்கு ஆரம் அமைந்துள்ளதால் இதற்கும் நீளமான கோடு சிறிய கோடு என்று மாறி மாறி அமைந்துள்ள டேஸ் டாட் கோடுகள் கொண்டு குறிப்பிடுகிறோம் இனி கிளாஸ் பாக்ஸ் முறையில் மற்றொரு வியூவினை வரைய இந்த வடிவத்தை காணும் பொழுது இந்த வளைகோட்டு பகுதி அனைத்தும் மொத்தமாக ஒரு செவ்வக வடிவ அமைப்பில் இங்கு காண்பது போல காட்சியளிக்கும் மேலும் இந்த இடைவெளி பகுதியில் அமைந்துள்ள இந்தப் பகுதியும் ப்ரோஜெக்ட் செய்யும் பொழுது இங்கு காண்பித்து உள்ளவாறு அமையும் மேலும் இந்த திசையில் அமைந்துள்ள வட்ட வடிவங்கள் நமக்குப் புலப்படாது அதற்காக அவைகளை குறிக்க இந்த விடு கோடுகளைப் பயன்படுத்தி உள்ளோம் அதேபோல் இங்குள்ள வட்ட வடிவமும் பார்வைக்கு புலப்படாது இவற்றை குறிக்க விடு கோடுகளை பயன்படுத்துகிறோம் இவ்வாறாக கிளாஸ் பாக்ஸ் முறையினைப் பயன்படுத்தி நாம் ப்ரெண்ட் வியூ டாப் வியூ மற்றும் சைடு வியூ உருவாக்கி இருக்கிறோம் ஒரு விஷயத்தில் நாம் என்றுமே கவனமாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே ப்ரெண்ட் வியூவுடன் அதே நிலையில் சைடு வியூ இடம்பெறும் டாப் வியூ இதற்கு மேலாகவோ அல்லது கீழாகவோ நாம் பயன்படுத்தும் ப்ரொஜெக்ஷன் முறை பொருத்து மாறுபடும் எனவே இங்கு அமைந்துள்ள வடிவியல் அமைப்பை பொருத்து இவைகளை நாம் எந்த வகை என்று கண்டுகொள்ள முடியும் இங்கு இரண்டு வியூ ஒரே நிலையில் அமைந்துள்ளதால் நிச்சயமாக இது ப்ரெண்ட் வியூவாகவும் அடுத்துள்ளது சைட் வியூவாகவும் மற்றும் கீழே அமைந்துள்ள வியூ டாப் வியூ அல்லது பாட்டம் வியூ என எந்த முறையில் நாம் காண முயற்சிக்கின்றோமோ அதைப் பொறுத்து அமையும் நாம் ஏற்கனவே கற்றுள்ளபடி வடிவத்தின் அதிகப்படியான அளவு விவரங்கள் அதன் ப்ரெண்ட் வியூவில் இடம்பெற வேண்டும் ஒருவேளை இவை உருளை வடிவங்களாக இருந்தால் அவைகளின் காட்சிகள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக இந்த வடிவத்தை எடுத்துக் கொள்ளலாம் நமக்கு இங்கு ஒரு உருளை கொடுக்கப்பட்டுள்ளது அதன் அதிகப்படியான அளவாக அதன் நீளம் அமைந்துள்ளது எனவே இந்த திசையை நாம் ப்ரெண்ட் வியூ என்று எடுத்துக்கொள்ளலாம் அவ்வாறு எடுத்துக் கொண்டால் ப்ரெண்ட் வியூ இவ்வாறு அமையும் நாம் மற்ற வியூக்களையும் உருவாக்க வேண்டும் அதற்காக முதலில் இதனை ப்ரெண்ட் வியூ என்று குறிப்பிடலாம் இதனை நாம் முதல் குவாட்ரண்ட் ப்ரொஜெக்ஷனின் அடிப்படையில் காட்சிப்படுத்த விரும்புகிறோம் அதற்காக வலதுபுறத்தில் இருந்து வடிவத்தின் இடப்பாகத்தை காட்சிப்படுத்தலாம் அவ்வாறு செய்தால் இந்த முழு வட்ட வடிவம் நமக்கு இங்கு இடம்பெறும் மேலும் இவற்றிற்கு நீளமானமற்றும் சிறிய விடு கோடுகள் அமைந்திருக்கும் நாம் இப்பொழுது முதல் குவாட்ரண்ட் முறையில் வடிவத்தின் வலது புறத்தில் இருந்து வடிவத்தின் இடப்பக்கத்தைக் காட்சிப்படுத்தி உள்ளோம் இங்குள்ள வியூக்களை பார்க்கும் பொழுது இது ஒரு உருளை வடிவம் என்பதும் செவ்வக வடிவத்தில் மையத்தைக் குறிக்கும் கோடுகள் இடம் பெற்றுள்ளதால் அவை உருளையை விட்டத்தை குறிக்கின்றன என்பதும் தெரிய வருகிறது இது போன்ற சமயங்களில் மற்ற வியூ தேவையில்லை ஏனெனில் மைய அச்சு கோடு இது ஒரு உருளை வடிவம் என்பதை தெளிவுபடுத்துகிறது இவ்வாறாக உருளை வடிவத்தில்இந்த திசையில் ப்ரெண்ட் வியூ மற்றும் இந்த திசையில் சைடு வியூ உருவாக்கும் பொழுதுடாப் வியூ தேவையற்றது ஏனெனில் ப்ரெண்ட் வியூவில் உருவாக்கிய அதே செவ்வக வடிவத்தை தான் மறுமுறையும் காட்சிப்படுத்த இருக்கிறோம் எனவே இது தேவையில்லை இனி மற்றொரு எடுத்துக்காட்டினை பார்க்கலாம் இங்கு ஒரே மையப்புள்ளியை கொண்ட இரண்டு உருளை போன்ற வடிவமைப்பு உள்ளது இவற்றை லேத் இயந்திரத்தில் ஸ்டெப் டர்னிங் முறையில் பெறலாம் அதன் மையத்தில் வெற்றிடம் முழுவதுமாக உள்ளது அதைச் சுற்றி உள்ள திடப் பொருளை நாம் வரைய விரும்புகிறோம் உருளை வடிவத்தில் நீளமான அளவுகள் இந்த திசையில் அமைந்துள்ளதால் இதனை நாம் ப்ரெண்ட் வியூ என்று அமைத்துக் கொள்வோம் இங்குள்ள இந்தப் பகுதி செவ்வகம் வடிவிலும்இந்தப் பகுதியின் ப்ரெண்ட் வியூ பெரிய உருளையின் விட்டத்தை குறிக்கின்றது இதனை பகுதி A என்று குறிப்பிடலாம் இவைகளில் மைய அச்சு மற்றும் வெற்றிடத்தை குறிக்க டேஸ் டாட் கோடுகள் மற்றும் விடு கோடுகள் இவற்றில் இடம்பெற்றுள்ளன இங்குள்ள இந்தப் பகுதியை பகுதி B எனலாம் இந்தப் பகுதி உருளையின் சிறிய விட்ட அளவையும்உருளையின் மைய அச்சிற்கு சமச்சீர் நிலையிலும் அமைந்துள்ளது இந்த சிறிய பகுதி பெரிய பகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது இவற்றின் மையத்தில் வெற்றிடம் உள்ளது அதனை மற்றொரு நிறத்தை கொண்டு குறிக்கலாம் இங்குள்ள இந்த விடு கோடுகள் அனைத்தும் மையத்தில் திடப்பொருள் இல்லை என்பதைக் குறிக்கின்றன இவை ட்ரில்லிங் முறையில் அகற்றப்பட்டு இருக்கலாம் இனி கட்டாயம் இரண்டு வியூக்கள் தேவைப்படும் வடிவங்களை பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக 2 அடுத்தடுத்த வியூக்களில் வடிவ விவரங்கள் உள்ளன மூன்றாவது வியூவில் வடிவ விவரங்களை குறிக்கும் புதிய தகவல் எதுவும் இல்லை அவ்வாறான வடிவங்களுக்கு 2 வியூ மட்டுமே தேவைப்படும் இனி இந்த வடிவத்தை பார்க்கலாம் இதில் தட்டையான வடிவமைப்பின் மேல் ஒரு உருளை வடிவம் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இதில் பல்வேறு வட்ட வடிவ துளைகள் இடம்பெற்றுள்ளன இதை நாம் காட்சிப்படுத்த விரும்புகின்றோம் இனி இந்தத் திசையில் நமது ப்ரெண்ட் வியூவினை அமைத்துக்கொள்ளலாம் ஏனெனில் இதில் அதிகப்படியான வடிவ விபரங்கள் அதாவது உருளையின் விட்டம்வட்ட துளைகள் போன்ற விவரங்கள் நமக்கு கிடைக்கின்றன எனவே இதனை நாம் ப்ரெண்ட் வியூ என்று எடுத்துக் கொள்ளலாம் இதில் உள்ள ஆர அளவு கொண்டு இந்த வட்டத்தின் விட்டத்தை வரையலாம் பின்னர் மையத்தில் அமைந்துள்ள உருளையின் உள்வட்டம் மற்றும் வெளி வட்டத்தினை வரையலாம் மேலும் இதில் மற்றொரு வட்டம் உள்ளது அந்த வெளிவட்டத்தில் தான் இந்த வட்ட வடிவ துளைகள் அமைந்துள்ளன அதை பீட்ச் என்று அழைக்கிறோம் இங்கு தொடர்ந்து அமைந்துள்ள நீள சிறிய விடு கோடுகளுக்கு மேல் 4 துளைகள் கடைந்து எடுக்கப்பட்டுள்ளன இந்த நான்கு துளைகள் இங்கே குறிக்கப்பட்டுள்ளன இவைகள் துளைகளின் மையத்தை குறிப்பதால் டேஸ் டாட் கோடுகள் கொண்டு குறிக்கப்பட்டுள்ளன இந்த வகையில் நாம் ப்ரெண்ட் வியூவை உருவாக்குகிறோம் அடுத்ததாக கிளாஸ் பாக்ஸ் முறையில் இந்த மொத்த வடிவத்தை டாப் வியூவாக ப்ரோஜெக்ட் செய்து உருவாக்குகிறோம் இந்த வடிவத்தை ப்ரோஜெக்ட் செய்ய உதவும் கோடுகள் வட்டத்தின் தொடு கோடுகளாக தொடங்குகின்றன இந்த தொடுகோடுகள் கொண்டு ப்ரோஜெக்ட் செய்யும் பொழுது நமது வடிவம் முழுவதும் இந்த இரு கோடுகளுக்கு இடையே அமைந்துவிடும் மேலும் மீதமுள்ளவற்றை நாம் ப்ரோஜெக்ட் பிளேனை செய்து 90 டிகிரி சுழற்றினால் நீங்கள் காணும் இந்த காட்சி வடிவம் தென்படும் வட்டவடிவ துளைகள் இந்த இடங்களில் அமைந்துள்ளன அவற்றை குறிக்கவே நாம் இங்கு விடு கோடுகளை உபயோகித்து உள்ளோம் வடிவம் முழுவதும் செல்லும் ஆழ் துளையினை குறிக்க இந்த விடு கோடுகள் உபயோகிக்கபட்டுள்ளன மேலும் வெளிப்புறத்தில் அமைந்துள்ள துளைகள் இந்த விடு கோடுகள் மூலம் குறிக்கப்பட்டுள்ளன இவற்றின் மையத்தை குறிக்க டேஸ் டாட் கோடுகள் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திசைகளில் நாம் நமது ப்ரெண்ட் வியூ மற்றும் சைட் வியூக்களை உருவாக்குகின்றோம் நாம் இப்பொழுது சைட் வியூ உருவாக்கும் பொழுது வடிவம் இந்த இரண்டு தொடு கோடுகளுக்குள் இடம் பெற்றுவிடும் அடுத்துள்ள இந்த கோடுகள் நீண்டு உள்ள பகுதியை குறிக்கின்றது வடிவங்களை வரைந்த பின்னர் இந்த கோடுகளை அழித்து விடலாம் மேலும் கோடுகளை நீட்டித்து துளைகள் மற்றும் அவற்றின் மையங்கள் இங்கு குறிக்கப்பட்டுள்ளன இப்பொழுது நாம் ப்ரெண்ட் வியூ சைடு வியூடாப் வியூ என்ற மூன்றினையும் பார்க்கும் பொழுது சைடு வியூ மற்றும் டாப் வியூ இரண்டும் ஒரே வடிவ விவரங்களை தருகின்றன இவ்வாறான சமயங்களில் நமக்கு ப்ரெண்ட் வியூ மற்றும் சைடு வியூ இவை இரண்டையும் வடிவ விவரங்களை பெற பயன்படுத்தலாம்அதே வடிவம் விவரங்களை வழங்குவதால் டாப் வியூ தேவை இல்லை இந்த காட்சிவடிவ அமைப்பினை பற்றி தெரிந்து கொள்ள மற்றொரு வடிவத்தை இப்பொழுது பார்க்கலாம் அதிகப்படியான வடிவ விவரங்கள் மற்றும் குறைவான மறைவு வடிவத்தை குறிக்கும் கோடுகள் அமைந்துள்ளதால் இதை நாம் ப்ரெண்ட் வியூ என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது மொத்த வடிவம் ப்ரெண்ட் வியூவில் இவ்வாறாக இருக்கும் இங்குள்ள வட்டம் இந்த துளையினை குறிக்கின்றது இந்த வளைகோடு இங்கு குறிக்கப்பட்டுள்ளது இந்த சிறிய துளைகள் இங்கு குறிக்கப்பட்டுள்ளன இவற்றிற்கான மையம் டேஸ் டாட் கோடுகள் கொண்டு குறிக்கப்பட்டுள்ளது மேலும் இவைகளுக்கு ஆர அளவு மதிப்பும் அமைந்துள்ளது எனவே அதற்காக இங்கும் டேஸ் டாட் கோடுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இவ்வகையில் நாம் ப்ரெண்ட் வியூ உருவாக்கியுள்ளோம் இனி அடுத்ததாக நாம் டாப் வியூ உருவாக்கும் பொழுது இந்தக் கோடுகள் தெரிய வேண்டும் இந்த மொத்த அரை வட்ட வடிவ பகுதியை பாட்டம் பிளேனில் ப்ரோஜெக்ட் செய்யும்பொழுது இவை இங்கு காணப்படும் செவ்வகம் போல் தென்படும் இந்த துளையினை குறிக்க இங்கு விடு கோடுகள் காட்டப்பட்டுள்ளன நமது டாப் வியூவில் இங்கு உள்ள வளைகோடுகளும் தென்படும் எனவே இந்த வளைகோடுகள் டாப் வியூவில் தென்படும் வகையில் அரைவட்ட வடிவங்களை உருவாக்குகின்றன இங்குள்ள நேர் கோடுகள் மற்றும் வட்ட வடிவ துளைகள் தெளிவாக தெரியும் எனவே இவற்றையும் வரைந்து கொள்கிறோம் மீதமுள்ள மையத்தைக் குறிக்கும் டேஸ் டாட் கோடுகளையும் குறித்துக் கொள்கின்றோம் இந்த திசை ப்ரெண்ட் வியூவிற்கான திசையாகும் இனி சைட் வியூ பெற இந்த திசையில் இருந்து பார்க்கலாம் நாம் இந்த திசையிலிருந்து ப்ரோஜெக்ட் செய்ய பார்க்கும்போது இந்த மொத்த வடிவமும் ஒரு செவ்வக பகுதியாக மாறிவிடுகிறது இங்கு துளை தொடங்கி இங்கு முடிவுறுகிறது அதனைக் குறிக்க நாம் விடு கோடுகளையும் மற்றும் அதன் மைய அச்சினை குறிக்க லாங் டேஸ் மற்றும் ஷாட் டேஸ் கோடுகளையும் உபயோகித்து உள்ளோம் இந்த சிறிய துளைகள் சைடு வியூ மூலம் பார்க்கும் பொழுது மறைந்து விடும் அதனால் விடு கோடுகள் மூலம் காண்பிக்கப்பட்டு உள்ளன இவற்றின் மைய அச்சு துளை வழியாக செல்கிறது அதனைக் குறிக்க டேஸ் டாட் கோடுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இவை வடிவத்தின் ப்ரெண்ட் வியூ டாப் வியூ மற்றும் சைட் வியூ ஆகும் இவை கிளாஸ் பாக்ஸ் முறையில் பெறப்பட்டுள்ளன இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வியூக்களை கொண்டு முப்பரிமாண வடிவத்தை நாம் யூகிக்க முயற்சிக்கலாம் இதுவரை நாம் ஒரு முழு வடிவத்தில் இருந்து அதனது மிகப்பெரிய வடிவ விவரங்கள் போன்றவற்றை காட்சிப்படுத்தி வந்தோம் இனி ப்ரெண்ட் வியூ முடிவு செய்து கொண்டு அதனை மற்ற வியூக்களோடு சம்பந்தப்படுத்தி மொத்த வடிவத்தினை காட்சிப்படுத்த முயற்சிப்போம் நம்மால் கொடுக்கப்பட்டுள்ள வியூக்களை கொண்டு பொருள் வடிவத்தை கணிக்க முடியுமா இந்த முயற்சியை கண்டிப்பாக நாம் செய்து பார்க்க வேண்டும் இங்குள்ள இவைகளே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வியூக்கள் கிளாஸ் பாக்ஸ் முறையின்படி இதில் ப்ரெண்ட் வியூ எங்கு அமைந்துள்ளது முதலில் எத்தனை வியூக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன என்றால் 3 கொடுக்க பட்டுள்ளன கிளாஸ் பாக்ஸ் முறையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் அடிப்பக்கம் அமைந்திருப்பது எப்பொழுதும் ப்ரெண்ட் வியூ ஆகும் மேலும் இவை டாப் வியூ மற்றும் சைட் வியூ ஆகும் இதன் அடிப்படையில் எந்த ஒரு வடிவமைப்பு கொடுத்து இருந்தாலும் நாம் பெட்டி போன்ற ஒரு அமைப்பில் ப்ரெண்ட் வியூ தொடர்ந்து சைட் வியூ அதைத்தொடர்ந்து டாப் வியூ என அமையும் இனி இவற்றை இந்த புள்ளிகளை பொறுத்து சுழற்றினால் இவ்வாறாக கிடைக்கின்றன இவ்வகையில் தான் நாம் பொருளின் வடிவத்தை யூகிக்க இருக்கின்றோம் இனி இவற்றை கவனமாக ஆராயலாம் வடிவத்தின் ப்ரெண்ட் வியூ மூலம் யூகிக்க முடிகிறதா இதிலுள்ள தொடர்ச்சியான கோடுகள் வடிவத்திலிருந்து நீண்டு அல்லது உள்ளமைந்த அமைப்புகளை குறிப்பவைகளாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக இவை ஸ்டெப் போன்ற அமைப்பை குறிக்கலாம் மற்றும் இங்கு திடப்பொருள் அமைந்திருக்கவில்லைஏனெனில் இவை தொடர்ச்சியாக இல்லை எனவே இங்கு ஸ்டெப் போன்ற அமைப்பும் திடப்பொருள் இல்லாமல் கரண்டிகள் ஒன்று சேர்வது போன்ற பகுதி உள்ளது இங்குள்ள மறைவு வடிவத்தை குறிக்கும் கோடுகள் இந்த வடிவத்திற்கு பின் ஸ்டெப் போன்ற அமைப்பு இருக்கலாம் என்பதை தெரிவிக்கிறது இங்கு ப்ரெண்ட் வியூவில் உள்ள இணை விடு கோடுகள் உருளை வடிவ துளை போன்ற அமைப்பை உணர்த்துகிறது மறுபடியும் இங்கு ஸ்டெப் போன்ற அமைப்பு உள்ளது இங்கு நமக்கு மைய அச்சு குறிக்கும் கோடு அமைந்திருப்பதால் இது ஒரு உருளை வடிவ ஆழ்துளையாக அமைந்திருக்கலாம் மேலும் இங்கு இரண்டு கால்கள் போன்ற அமைப்பும் உள்ளது நாம் இதனை மேலிருந்து பார்க்கும் பொழுது இது ஒரு உருளை வடிவம் என்பது தெளிவாகிறது வடிவத்தின் முகப்பு கால்கள் போன்ற அமைப்பை இங்கு நீங்கள் பார்ப்பது போல பெற்றிருக்கலாம் மேலும் திடீரென்று இந்தப் பக்கமும் உயர்த்து மற்றொரு கால் போன்ற அமைப்பை பெற்ற வடிவமாக இருக்கலாம் இவற்றை வரைந்தால் இவையிரண்டும் இணை வடிவங்களாக இருக்கலாம் இவற்றிற்கு இடையே செங்குத்துஉயரத்தில் இவைகளுக்கு இடையே திடப்பொருள் அமையப் பெறாமல் இருக்கலாம் இங்கு நீங்கள் காணும் இதுபோன்ற இரு கால் உடைய அமைப்புடன் கூடிய ஒன்றை தான் நாம் காண இருக்கிறோம் இவ்வாறான பாகத்தினை உங்களால் ப்ரெண்ட் வியூவில் யூகிக்க முடிகிறதா இவற்றைப் பார்க்கும் பொழுது இந்த கால் அமைப்புகள் திடீரென்று உயர்ந்துபின் இங்கு சென்று இணைகின்றன பின்னர் இணைந்த இடத்தில் உருளை போன்ற வடிவம் அமைந்துள்ளது இங்கு நாம் ஒரு உருளை வடிவ துளையினை பார்க்கப் போகின்றோம் ஒருவேளை நாம் பார்க்கும் இந்த இடத்தில் நிச்சயமாக ஒரு வட்ட வடிவ துளை அமைந்திருக்கலாம் மேலும் அது உருளை வடிவத்தில் இருந்தாக வேண்டும்மேலும் இங்கு ஒரு ஸ்டெப் போன்ற அமைப்பும் இந்த திசையில் இருக்க வேண்டும் இந்த வகையில் தான் நாம் ப்ரெண்ட் வியூவில் யூகிக்கின்றோம் இனி டாப் வியூவிற்கு செல்லலாம்இதுவரை நாம் யூகித்த வடிவம் டாப் வியூவில் இருந்து பார்க்கும் பொழுது சரி என்றே தோன்றுகிறது டாப் வியூ எனில் இந்த திசையில் இருந்து நாம் பார்க்க வேண்டும் ஆனால் நாம் பார்த்தது கொண்டிருக்கும் இந்த இரு கால் போன்ற அமைப்புகளும் ப்ரெண்ட் வியூ திசையில் இடம்பெற வேண்டும் எனவே இது ப்ரெண்ட் வியூ திசை அல்லப்ரெண்ட் வியூ இந்த திசையில் அமைந்திருக்க வேண்டும் இதுவே நமக்குத் தோன்றும் முதல் புரிதலாகும் எனவே இங்குள்ள இரண்டு கால் அமைப்புகளும் பொருத்தமாக அமைய வேண்டும் அவ்வாறு இப்பொழுது அமையவில்லை எனவே இது நிச்சயமாக ப்ரெண்ட் வியூவாக இருக்க முடியாது எனவே நான் எந்த திசையில் இருந்து பார்க்க வேண்டும் இது நிச்சயமாக ப்ரெண்ட் வியூ திசையாக இருக்கலாம் ஏனெனில் இதனை நாம் 90 டிகிரி சுழட்டி பொருத்தும்போது இங்குள்ள அமைப்புடன் பொருந்துகிறது டாப் வியூவில் நமக்கு இங்கு ஒரு வட்டவடிவ துளை தென்பட வேண்டும் இங்கு ஒரு வட்ட வடிவம் தென்படுகிறது ஆனால் டாப் வியூ திசையில் அமையவில்லை அதேபோன்று நாம் சைடு வியூ திசையில் பார்க்கும் பொழுது நமக்கு இங்கு வட்ட வடிவம் அமைந்திருக்கவில்லை எனவே இந்த திசையில் வட்ட வடிவமும் அமைந்து இருக்கக் கூடாது ஆனால் ப்ரோஜெக்ட் செய்யப்பட்ட வட்ட துளைக்கான கோடுகள் அமைந்திருப்பதை உணர்கிறோம் மேற்கூறிய காரணங்களால் நமது முழு வடிவத்தை பார்த்துவிடலாம் இங்கு ப்ரெண்ட் வியூவில் வடிவத்தில் ஸ்டெப் போன்ற அமைப்பு இவ்வாறாக பொருந்துகிறது மேலும் சிறிது வெட்டி எடுத்தது போலவும் இவ்வாறாக செல்கிறது மேலும் இங்கு திடப்பொருள் நீக்கப்பட்ட வெற்றுப் பகுதியும் தென்படுகிறது இதுவே நீக்கப்பட்ட பகுதியாக காண்பிக்கப்பட்டுள்ளது இவை இந்த பிளேனில் குறுகலாகி பின் இவ்வாறு செல்கின்றன இந்த மொத்த வடிவத்தை ப்ரெண்ட் வியூ திசையில் காணும் பொழுது வரைவதற்கு எளிதாக இங்கு உள்ளது போல் அமைந்துள்ளது ப்ரெண்ட் வியூ வரைந்த பின் டாப் வியூவில் இடம் பெற வேண்டிய வட்ட வடிவமும் அதன் இடத்தில் அமைந்துள்ளது இதில் ஒரு துளை அமைய வேண்டும் மேலும் இங்கு வெட்டி எடுக்கப்பட்ட பகுதி போன்று இவ்வாறு செல்ல வேண்டும் இந்தப் பகுதியை தொடர்ந்து இவை நேராக கீழ் சென்று கீழே ஒரே பகுதியாக அமைந்துள்ள பகுதியுடன் இணைய வேண்டும் இவ்வாறாக நாம் சைடு வியூ திசையிலிருந்து பார்க்கும் பொழுது மேல் அமைந்துள்ள வெட்டப்பட்ட பகுதி மற்றும் கீழே அமைந்துள்ள ஒன்றிணைந்த பகுதியான இவைகள் அனைத்தும் இவ்வாறாக தெரியும் மேலும் இங்கு காணப்படும் குறுகலான செவ்வக வடிவங்களை நாம் இங்கு பார்க்கிறோம் இந்த நான்கு செவ்வக வடிவங்கள் இந்த நான்கு மூலைகளிலும் இடம்பெறும் மேலும் இங்கு அமைந்துள்ள வட்ட வடிவ துளை விடு கோடுகளால் இங்கு குறிக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ள ப்ரெண்ட் வியூ மற்றும் டாப் வியூ இவற்றைக் கொண்டு நம்மால் பொருளின் மொத்த வடிவத்தை யூகிக்க முடியவில்லை முதலில் நாம் வடிவத்தின் ப்ரெண்ட் வியூ என்ன என்பதை மனதிலே காட்சிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு காட்சி படுத்திக்கொள்வது டாப் வியூவுடன் மற்றும் சைடு வியூவுடன் பொருந்துமாறு உள்ளதா என்பதையும் ஆராய வேண்டும் இவைகளைப் பொறுத்து நாம் முன்னும் பின்னுமான மறுசோதனை சேர்க்கையினை செய்து இவ்வாறான முப்பரிமான வடிவங்களை உருவாக்க வேண்டும் இவ்வாறு ஐசோமெட்ரிக் முறையில் வியூக்களை கொண்டு வடிவங்களை யூகிக்க பழக வேண்டும்